வணக்கம் இந்த மாபெரும் திறந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியாக அதன் மற்றொரு பாடப்பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் எனவே இந்த பாடப்தொகுதியில் ஆப்டிமிசேஸனின் மற்றொரு புதுமையான பயன்பாட்டைப் பற்றி பார்ப்போம் இந்த முறை பிக் டேட்டா துறையில் உள்ளது மேலும் உண்மையிலே இந்த பிக் டேட்டா என்பது குறிப்பிடத்தக்க அளவு கவனத்தை ஈர்த்ததுள்ளது மேலும் இது பல்வேறு இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் சேவைகளில் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படும் தரவு இதுவாகும் ரெகமெண்டேர் சிஸ்டம் என்பது அந்த பெயர்க்கு ஏற்றார் போல் நாம் வாங்கிய அல்லது படித்த வரலாற்றின் அடிப்படையில் மற்ற பொருட்களை இந்த முறை பரிந்துரைக்கிறது உதாரணதற்கு நாம் ஏதேனும் ஈ காமர்ஸ் இணையதளங்களைப் பார்வையிட்டால் நாம் முதலில் நமக்கு கிடைத்த பொருட்களின் வரலாற்றின் அடிப்படையில் அல்லது கடந்தகால கொள்முதல் தகவலின் அடிப்படையில் அல்லது வீடியோ ஸ்ட்ரீமிங் தளத்திற்குச் செல்லும்போது கூட பல தயாரிப்புப் பரிந்துரைகள் உள்ளன யூடியூப் மற்றும் வெவ்வேறு வீடியோக்களைப் பார்க்கும்போது அல்லது தற்போதைய வீடியோவைப் பார்க்கும்போது இணையத்தளம் தானாகவே மற்ற வீடியோக்களின் பரிந்துரையுடன் வரும் அதில் நாம் நிறைய ஒற்றுமையைக் காண முடியும் மேலும் நாம் அதை சிறந்தமுறையில் அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்போம் மேலும் பண்டோரா போன்ற இசை வலைத்தளங்கள் ஓர் உதாரணமாகும் மேலும் உதாரணமாக இது ஒரு இசை வலைத்தளம் ஆகும் அதாவது இந்த தளம் மிகவும் ஆர்வமாக இருக்கும் ஏன்னென்றால் இசை வீடியோக்கள் அல்லது இசை ஆல்பங்கள் அல்லது பாடல்களின் தொகுப்பைக் கொண்டு வருகிறது இவற்றில் சில நமது பார்வைக்கு தெரியாமலும் இருக்கலாம் எனவே இதன் மூலம் மிகவும் குறிப்பிட்ட பரிந்துரைகளை கொண்டு வருவதன் மூலம் இது நமக்கான ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையாகும் ஏனெனில் நாம் ஒரு ஈ காமர்ஸ் வலைத்தளத்தில் எண்ணற்ற தயாரிப்புகளை பற்றிய தகவலை பெற முடியாது மேலும் இது வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுப்பதால் வலைத்தளத்திற்கும் நன்மை பயக்கும் வாடிக்கையாளருக்கு இது இந்த முறை ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருக்கும் சாத்தியமான பொருள்களின் தகவலின் தொகுப்பு அவர்களின் வணிகத்தை அதிகரிக்க செய்கிறது எனவே இது அனைவருக்கும் ஒரு வெற்றி வெற்றி சூழ்நிலையை தரும் இந்த முறை நமது அனைவரின் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறது மேலும் வலைத்தளத்தின் வணிகத்தை அதிகரிக்கிறது மேலும் பல நன்மைகள் இருக்கிறது அதுபோல் இந்த பகுதிக்கு இந்த தொகுதி குறிப்பாக பேராசிரியர் மங் சியாங்கின் நெட்வொர்க் லைஃப் பிரின்ஸ்டன் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் 20 கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பேசுவது மேலும் குறிப்பாக நாம் பேசும் அத்தியாயம் அதாவது அத்தியாயம் 4 பற்றியதாகும் இது நெட்ஃபிக்ஸ் திரைப்படங்களை எவ்வாறு பரிந்துரைக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் எனவே நாம் ஒரு பொருளை வாங்கவோ அல்லது விருப்பமான பல்வேறு விடையங்களை பிரௌஸ் செய்யும் அடிப்படையில் பரிந்துரைக்கும் அனைத்து அமைப்புகளும் பரிந்துரை அமைப்புகள் எனப்படும் நமது பரிந்துரைகள் நுகர்வோரின் ஆர்வத்துடன் எவ்வளவு நெருக்கமாகப் பொருந்துகிறதோ அந்த அளவுக்கு நமது பரிந்துரையாளர் அமைப்பு சிறப்பாக இருந்தால் நமது இணையதளத்தின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் எனவே மிகவும் குறிப்பிட்ட மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான பரிந்துரைகளுடன் வரும் சிறந்த பரிந்துரையாளர் அமைப்பை வடிவமைப்பதே ஒரு சிறந்த யோசனையாகும் உதாரணமாக ஈ காமர்ஸ் இணையதளங்களில் ஒன்றின் எளிய ஸ்னாப்ஷாட் என்பது நாம் வாங்க விரும்பும் ஒரு புத்தகம் அந்த தலத்தில் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் இது நமக்கு விருப்பமான புத்தகம் மற்றும் இணையதளத்திற்கு மாற்று பரிந்துரைகளுடன் வருகிறது எனவே நாம் இந்த மாற்று அல்லது பரிந்துரைகளின் தொகுப்பைப் கவனிக்க வேண்டும் எனவே நாம் இந்த மாற்று பரிந்துரைகளின் தொகுப்பைப் முதலில் கவனிக்க வேண்டும் எனவே பரிந்துரை அமைப்புகள் வெவ்வேறு பயனர்களின் வாங்கும் முறைகள் அவர்களின் கொள்முதல் வரலாறுகள் ஆகியவற்றைப் கவனித்து அதுபோல் ஒத்த கருத்து மற்றும் ஆர்வமுள்ளவர்கள் வாங்கிய அல்லது பார்த்தவைகள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் பரிந்துரைகளைக் கொண்டு வரப்படுகிறது நாம் விவாதிக்கப்போகும் ஒரு குறிப்பிட்ட சுவாரசியமான அப்ளிகேஷன் நெட்ஃபிளிக்ஸ் பற்றியதாகும் அதாவது இந்த அப்ளிகேஷன் 1997 இல் தொடங்கப்பட்ட ஆன்லைன் DVD வாடகை தளமாகும் நெட்ஃபிலிக்ஸ் மாதிரி நாம் டிவிட் களை அஞ்சல் மூலமாகவோ அல்லது வழக்கமான தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அதை நாம் இப்பொழுது ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாம் அதற்கான கட்டணத்தை நாம் அஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் இப்போது நாம் இந்த DVD களைப் பார்த்து முடித்த பின்பு அவற்றைத் திருப்பி அனுப்பினால் குறிப்பிட்ட இணையதளத்திற்குக் குறிப்பிட்ட புதிய DVD கள் கிடைக்கும் இப்போது நாம் விவாதிக்க போகும் முக்கிய இன்னோவேஷன் என்னவென்றால் நமது கடந்தகால பார்வை மற்றும் தேடிய பொருளின் வரலாற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு பயனருக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட திரைப்படப் பரிந்துரைகளை இணையதளம் உருவாக்குகிறது எனவே இந்த முறை மிகப் பெரிய எண்ணிக்கையிலான பயனர்களின் பார்வை முறைகள் மூலமாக ஒட்டுமொத்தமாகச் சுரங்கப்படுத்துகிறது அதாவது நாம் பார்த்த திரைப்படங்கள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பயனர்கள் பார்த்த திரைப்படங்கள் தகவல்களைப் பிரித்தெடுக்கவும் பின்னர் இந்த பயனர்களின் கூட்டுத் தரவைச் சுரங்கப்படுத்தவும் மற்றும் திரைப்படங்கள் ஒவ்வொரு பயனருக்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக குறிப்பிட்ட பரிந்துரைகளை நம்மால் கொண்டு வர முடிகிறது எனவே இந்த முறை பரிந்துரைகளின் செட்டுடன் வருகிறது அல்லது நாம் பார்த்திராத திரைப்படங்களுக்கான மதிப்பீடுகளின் செட்டுடன் வருகிறது அதாவது இது தான் நமக்கான பிரச்சனை ஆகும் எனவே 2009 இல் Netflix சுமார் 100000 தலைப்புகளையும் 2013 இல் சுமார் 33 மில்லியன் சந்தாதாரர்களையும் கொண்டிருந்தது 2005 ஆம் ஆண்டில் இது ஒரு நாளைக்கு சுமார் 1 மில்லியன் DVD களை அனுப்புவதற்கு நெருக்கமாக உள்ளது இது ஒரு பெரிய அளவிலான தரவு ஆகும் இது ஒரு பெரிய தரவின் சிக்கல் என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த பெரிய அளவிலான தரவுகளில் இருந்து என்ன மாதிரியான பேட்டேர்ன்ஸ் களை எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது 2006 ஆம் ஆண்டில் நெட்ஃபிலிக்ஸ் என்பது ஒரு சுவாரஸ்யமான சேலன்ஜை வெளியிட்டடுள்ளது இது நெட்ஃபிலிக்ஸ் சேலன்ஜ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ரெசெர்ச் கமுனிட்டிக்கு 100 மில்லியன் மதிப்பீடுகளை வழங்கி உள்ளது 100 மில்லியன் என்பது மதிப்பீடுகள் கொண்டுள்ளதாகும் இது ஒரு நிலையான டெஸ்க்டாப்பின் நிலையான மெம்மேரிக்கு பொருந்தும் இப்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது சுமார் 480000 பயனர்களைக் கொண்டிருந்தது நிச்சயமாக இந்த மதிப்பீடுகள் சுமார் 480000 ஆகும் அதாவது சுமார் அரை மில்லியன் பயனர்கள் உள்ளனர் மேலும் தோராயமாக 20000 திரைப்படங்கள் பற்றிய தொகுப்புகள் உள்ளது எனவே சாத்தியமான மதிப்பீடுகளின் தோராயமான எண்ணிக்கை ஆகும் மேலும் அதன் இப்போதைய மதிப்பீடுகளின் உண்மையான எண்ணிக்கை மட்டுமே ஆகும் இப்போது அதற்கான காரணம் மிகவும் எளிமையானது ஆகும் ஏனென்றால் அந்த நிறுவனத்திடம் அரை மில்லியன் பயனர்கள் உள்ளனர் நெட்டபிலிக்ஸில் இருபதாயிரம் திரைப்படங்கள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு பயனரும் ஒவ்வொரு திரைப்படத்தைப் பார்த்ததில்லை எனவே ஒவ்வொரு பயனரும் திரைப்படங்களின் ஒரு பகுதியைப் பார்த்திருக்கலாம் ஆனால் அதிலிருந்து நமக்கு 1 சதவீத மதிப்பீடுகள் மட்டுமே கிடைக்கின்றன அதாவது மீதமுள்ள மதிப்பீடுகளை நாம் கணிக்க வேண்டும் இந்தக் கணிப்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பயனருக்கும் திரைப்படப் பரிந்துரைகளைக் கவனமாக செய்ய வேண்டும் ஒரு ஈ காமர்ஸ் இணையதளத்தில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பொருளை வாங்கியிருந்தால் அதை மறைப்பதற்கு எதுவும் இல்லை ஆனால் அதிலிருக்கும் சவால் என்னவென்றால் சிலர் சில பொருட்களை வாங்கியுள்ளனர் மேலும் சிலர் ஒரே பொருட்களை கூட வாங்கவில்லை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு பொருளை வாங்கியுள்ளனர் எனவே இந்த செக்கர் மேட்ரிக்ஸில் இருந்து ஒவ்வொரு பயனருக்கும் மதிப்பீடுகள் மற்றும் பரிந்துரைகளை நம்மால் கொண்டு வர முடியும் எனவே ஒவ்வொரு திரைப்படமும் சுமார் 5000 பயனர்களால் மதிப்பிடப்பட்டடுள்ளது எனவே ஒவ்வொரு பயனரும் சுமார் ஒரு சதவீத திரைப்படங்களைப் பார்த்துள்ளனர் என்று அர்த்தம் இப்போது மதிப்பீடுகளை கணித்து உங்களுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கான திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் எனவே இது நெட்ஃபிலிக்ஸின் மிக பெரிய சவாலாக இருக்கும் இப்போது நம்மிடம் A B C D E F G H என்ற வரிசையில் திரைப்படங்கள் உள்ளன மேலும் நம்மிடம் 1 2 3 4 5 6 பயனர்கள் உள்ளனர் உதாரணமாக பயனர் 1 என்பவர் திரைப்படம் A ஐப் பார்க்கவில்லை ஆனால் அவர் B திரைப்படத்தைப் பார்த்துள்ளார் மற்றும் B என மதிப்பிடப்பட்ட திரைப்படத்தைப் பார்த்துள்ளார் பயனர் 1 என்பவர் திரைப்படம் D மதிப்பிடப்பட்ட திரைப்படத்தைப் பார்த்துள்ளார் பயனர் 2 என்பவர் திரைப்படம் A திரைப்படம் C திரைப்படம் D ஆகியவற்றைப் பார்த்துள்ளார் எனவே இதற்கு இவர் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பீடுகள் ஆகும் எம்டி பிளாக்ஸ்கள் மதிப்பிடப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக பயனர் 1 வது நபர் திரைப்படம் 6 ஐப் பார்க்கவில்லை ஆக அதன் மதிப்பீடுகள் கணிக்கப்பட வேண்டும் என்பதைக் குறிக்கிறது ஒவ்வொரு வரிசையும் பயனரின் ஒவ்வொரு நெடுவரிசையும் திரைப்படத்திற்கு ஒத்திருக்கும் மேட்ரிக்ஸாக இதை நாம் கருதுகிறோம் எனவே இப்போது சில பயனர்கள் சில திரைப்படங்களை மதிப்பிட்டுள்ளனர் எனவே இந்த மேட்ரிக்ஸின் சில உள்ளீடுகள் நிரப்பப்பட்டுள்ளன இந்த மேட்ரிக்ஸின் மீதமுள்ள உள்ளீடுகள் காலியாக உள்ளன எனவே இந்த மேட்ரிக்ஸை நாம் முதலில் கம்ப்ளீட் செய்ய வேண்டும் இந்த சிக்கல் மேட்ரிக்ஸ் கம்ப்லீஸன் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்மிடம் அரை மில்லியன் பயனர்கள் உள்ளனர் மேலும் இதில் 20000 திரைப்படங்கள் உள்ளன எனவே மேட்ரிக்ஸின் அளவு மிகப்பெரியது ஆகும் கண்டெஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட்ட விதம் ட்ரைனிங் செட் பொதுமக்களுக்குக் கிடைத்தது மற்றும் ஒரு ஆய்வுத் தொகுப்பும் உள்ளது மேலும் இறுதியாக முன்மொழியப்பட்ட அல்காரிதத்தின் செயல்திறன் என்ன என்பதை ஒருவர் சோதிக்க வேண்டும் இப்போது குய்ஸ் செட் மற்றும் டெஸ்ட் செட்டின் தொகுப்பு மறைக்கப்பட்டு இறுதியாக குய்ஸ் செட் மற்றும் டெஸ்ட் செட்டின் தொகுப்பில் அல்காரிதம் சோதிக்கப்படுகிறது எனவே எந்த அல்காரிதம் சிறப்பாகச் செயல்படுகிறதோ அது பயனர்களால் கொடுக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்கு மிக நெருக்கமான சோதனைத் தொகுப்பின் பரிந்துரைகளை அளிக்கிறது என்று அர்த்தம் ஆக அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிந்துரை ஆகும் எனவே நாம் இப்பொழுது இத்துடன் நிறுத்திவிட்டு அடுத்த பாடத்தொகுதிகளில் இந்த ப்ரோப்ளேதை ஆராயத் தொடங்குவோம் மிக்க நன்றி